வணக்கம் கணினி நெட்வொர்க் மற்றும் இன்டர்நெட் புரோட்டோகால் பற்றி விவாதிக்கிறோம் இன்று OSI இன் நிலை லேயர் 1 அல்லது பிசிக்கல் லேயர் TCP IP மாதிரியில் பார்ப்போம் இரண்டு சொற்பொழிவுகள் பிசிக்கல் லேயர் நிகழ்வுகளைப் பற்றி விவாதிப்போம் இருப்பினும் சில இலக்கியங்களில் பல தரத்தில் பிசிக்கல் மற்றும் டேட்டா லிங்க் லேயர் அவர்கள் கருத்தில் கொண்ட சில தரநிலைகள் ஒரே லேயராக NIC அட்டையை வைத்தால் அது இரண்டையும் கொண்டு வரும் விஷயங்கள் மறுபடியும் பிசிக்கல் லேயர் மிகவும் தொடர்புடையது மேற்கோள் குறிப்பிடப்படாத மின்னணுவியல் மற்றும் தகவல்தொடர்பு முன்னோக்கு என்று சொல்ல அந்த பிசிக்கல் லேயரின் அடிப்படை தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இது டிராஃபிக்கை ஒரு நெட்வொர்க்கிலிருந்து மற்றொரு நெட்வொர்க்கிற்கு செல்ல அனுமதிக்கிறது பல முறை விவாதிக்கும்போது எந்த மேல் லேயர் நிகழ்வுகளும் தொடர்பு கொள்ள கீழ் லேயர் என்று சொல்ல வேண்டும் அதாவது கீழ் லேயர் இல்லாவிட்டால் அதைச் செய்ய முடியாது தொடர்பு கொள்ள முடியாது மற்றும் விஷயத்தின் முடிவானது பிசிக்கல் லேயர் இது சோர்ஸிற்கும் டெஸ்டினேஷனிற்கும் இடையில் ஒரு பிசிக்கல் கனெக்டிவிட்டி இருக்க வேண்டும் அல்லது சந்தர்ப்பங்களில் இரண்டு ஹாப்ஸ்களுக்கு இடையிலான பிசிக்கல் கனெக்டிவிட்டி வயர்ட் வயர்லெஸ் தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் இருந்தாலும் ஃபைபர் அல்லது எதுவாக இருந்தாலும் சரி ஆனால் பிசிக்கல் கனெக்டிவிட்டி தேவை என்கோடிங்த் திட்டம் என்னவாக இருக்க வேண்டும் என்பது போன்ற பல பரிசீலனைகள் உள்ளன ஏனெனில் இறுதியாக கணினியுடன் என்ன செய்கிறோம் அல்லது இறுதி அமைப்புகள் டிஜிட்டல் சிக்னல்களை சரியாக உருவாக்குகின்றன ஆனால் அந்த டிஜிட்டல் சிக்னல்களை சரியாக கொண்டு செல்ல தகவல் தொடர்பு பாதை பொருத்தமானதாக இருக்காது இந்த டிஜிட்டலை ஒருவித அனலாக் ஆக மாற்ற வேண்டும் பின்னர் அந்த உரிமையை யார் செய்வார்கள் என்பதைத் தொடர்புகொண்டு வேறு வழியைச் செய்ய வேண்டும் இந்த தகவல்தொடர்பு பாதையில் சரியான விஷயத்தில் பணியாற்றுவதற்கான உள்கட்டமைப்பை யார் வழங்குவார்கள் மெயில் ச்சேட் ப்ரௌசிங் மற்றும் சரியான வகைகளின் மூலம் உலகின் பிற பகுதிகளுடன் தொடர்பு கொள்ள விரும்பும் மடிக்கணினியை வாங்குகிறேன் ஒன்று ஊடாடும் பயன்முறையில் அல்லது வகைகளை சரியாகப் படிக்கிறேன் அல்லது எழுதுகிறேன் இப்போது அதைச் செய்ய ஒட்டுமொத்த நெட்வொர்க்கிங் கிளவுட் அல்லது ஒட்டுமொத்த இந்த இணையத்துடன் ஒரு இணைப்பு தேவை எவ்வாறு இணைப்பது மொபைல் டேட்டா நெட்வொர்க்கைப் பயன்படுத்துவதே ஒரு சிறந்த வழியாகும் என்ன செய்கிறீர்கள் மொபைலை ஒரு மையமாக அல்லது ஹாட்ஸ்பாட் அல்லது வைஃபை ஹாட்ஸ்பாட்கள் அல்லது ஒரு வகை விஷயங்களாகப் பயன்படுத்துகிறீர்கள் பின்னர் லேப்டாப்பிலிருந்து மொபைல் சாதனத்தை மொபைலுடன் இணைக்கிறீர்கள் அதோடு இணையத்துடன் இணைக்க பின்தளத்தில் டேட்டா நெட்வொர்க்கைப் பயன்படுத்துங்கள் இது ப்ரோட்டோக்காள் மற்றும் அப்பர் லேயரில் என்ன வேலை செய்கிறீர்களோ அதை இணைக்க அல்லது பிசிக்கல் கனெக்டிவிட்டியாக இணைக்க வேண்டிய ஒன்று இந்த விஷயம் சரியாக தேவைப்படுகிறது அல்லது ஒரு PC அல்லது லேப்டாப்பை உங்கள் அலுவலகத்தை RJ 45 உடன் ஒரு கேபிள் மூலம் இணைக்க முடியும் எனவே ஒரு பேக்போன் நெட்வொர்க் ஒரு சுவிட்சுடன் இணைக்கப்பட்டுள்ளதால் ஒரு பிணைய இணைப்பு உள்ளது சாதன முடிவில் தேவைப்படுவது நெட்வொர்க் இன்டெர்பேஸ் கார்ட் MAC லேயர் நிகழ்வுகள் மற்றும் பிசிக்கல் லேயர் தரநிலை இது வயர்லெஸ் இணைப்பைக் கொண்டிருக்கிறதா அது ஒரு ஃபைபர் இணைப்பைக் கொண்டிருக்கிறதா அது ஒரு கோஆக்சியல் இணைப்பு அல்லது RJ 45 ஈத்தர்நெட் கேபிள் இணைப்பு NIC கார்டால் தீர்மானிக்கப்படும் எனவே NIC கார்டில் அந்த இன்டெர்பேஸ்கள் உள்ளன பின்னர் உலகின் பிற பகுதிகளுடன் இணைக்க முடியும் அங்கு பிசிக்கல் கனெக்ஷன்கள் உள்ளன மேலும் இது மிகவும் சிக்கலானது இது மிகவும் சிக்கலான தகவல்தொடர்பு நடைமுறையை சிக்கலாக்குவது மட்டுமல்லாமல் இது தகவல்தொடர்புக்கான மற்றொரு நோக்கமாகும் அனைத்து தகவல்தொடர்பு நிகழ்வுகளையும் சமாளிக்க முடியாது ஆனால் அந்த முக்கியமான விஷயங்களைத் தாக்க முயற்சிப்போம் இந்த ஒட்டுமொத்த செயல்முறையும் ஒன்றிணைந்து செயல்படுவதை இன்று பார்க்க முயற்சிக்கிறோம் பின்னர் மெதுவாக அடுத்த 1 அல்லது 2 சொற்பொழிவுகளில் ஒரு கணினி வலையமைப்பைப் பார்க்கும்போது அடிப்படை அம்சங்கள் என்ன என்பதையும் அல்லது பின்வரும் சில தரங்களில் ப்ரோட்டோக்காள் ஸ்டாக் ஆகியவற்றையும் காண்போம் இப்போது பல இலக்கியங்களில் கிடைக்கும் படம் இந்த விரிவுரைத் தொடரின் தொடக்கத்திலும் காணப்படுகிறது எனவே முடிவில் பிசிக்கல் லேயர் உள்ளது இது பைனரி டேட்டாவை ஒரு மீடியம் வழியாக அனுப்புவதற்கு பெரும்பாலும் பொறுப்பாகும் யூனிட் பிரேம்கள் முதலியன பரிமாற்றம் உள்ளது பின்னர் நெட்வொர்க் லேயருக்கான டெலிவரி மாதிரி உள்ளது பிசிக்கல் லேயர் மீடியம் வயர்லெஸ் அல்லது வயர்ட் சரியான தொடர்பு கொள்ள அனுமதிக்கும் எந்த ஊடகத்திலும் குவிந்துள்ளது ஆகவே TCPIP விஷயத்தில் மீண்டும் OSI லேயரில் செய்கிறேன் சில சந்தர்ப்பங்களில் இந்த இரண்டையும் ஒரே விஷயமாக கருதினோம் சில சந்தர்ப்பங்களில் பிசிக்கல் லேயர் ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளது ஏனெனில் இது ஒரு தகவல் தொடர்பு நிகழ்வுகள் அதிகம் ஆயினும்கூட தொடர்பு கொள்ள வேண்டியது அவசியம் இப்போது இரண்டு விஷயங்கள் வந்து கொண்டிருக்கின்றன ஒன்று தகவல் தொடர்பு ஒரு தரவு தகவல்தொடர்பு என்று வைப்போம் ஏனென்றால் தேடுவதால் டேட்டாவைப் பார்க்க முயற்சிக்கிறோம் மற்றொரு அம்சத்தை தொடர்புகொள்வது ஒரு நெட்வொர்க்கிங் உரிமை அல்லது மற்ற நேரம் தகவல் தொடர்பு முடிந்தவுடன் செய்கிறோம் எனவே டேட்டா தொடர்பை பார்க்கும்போது சிக்னல்களை கடத்துவதை நம்பகமான முறையில் நடைபெறுகிறது ஒரு நோடிலிருந்து மற்றொரு நோடிற்கு மாற்ற டேட்டாத் தகவல்தொடர்புகளை பெறுவது இதுதான் மேலும் இது சிக்னல் டிரான்ஸ்மிஷன் டிரான்ஸ்மிஷன் மீடியா வெவ்வேறு டிரான்ஸ்மிஷன் மீடியாவுடன் சிக்னல் என்கோடிங் இன்டர்ஃபேசிங் மற்றும் NIC கார்டுடன் டிரான்ஸ்மிஷன் மீடியா மற்றும் விஷயங்களின் வகை மற்றும் மல்டிபிளக்சிங் மற்றும் பலவற்றை உள்ளடக்கியது இவை டேட்டாத் தகவல்தொடர்புடன் இருக்கும் வெவ்வேறு அம்சங்களாகும் அதேசமயம் இது பெரும்பாலும் தொழில்நுட்பம் கட்டமைப்பு நெறிமுறைகள் தகவல்தொடர்பு நெட்வொர்க்கின் நெறிமுறை தகவல்தொடர்பு சாதனம் அல்லது நிறுவனங்களை அல்லது இறுதி புள்ளிகள் அல்லது ப்ரோட்டோக்காள் புள்ளிகளை இணைக்கப் பயன்படும் நெட்வொர்க்கிங் அதன் தொழில்நுட்பம் மற்றொன்று ஒரு கட்டிடக்கலை மற்றும் ப்ரோட்டோக்காள் அல்லது என்ன தரநிலைகள் என்று சொல்ல வேண்டும் இரண்டு சாதனங்களும் சரியாக தொடர்பு கொள்ள முடியும் வெவ்வேறு நிலைகளின் LAN WAN நெட்வொர்க்கிங் ப்ரோட்டோக்காள்கள் போன்ற தலைப்பை இங்கே ரூட்டிங் மற்றும் நெட்வொர்க் மட்டத்தில் ஒரு போக்குவரத்து நிலை தகவல் தொடர்பு TCP அல்லது UDP ஆகியவை தகவல்தொடர்புகள் உள்ளன இறுதியாக நெட்வொர்க் பயன்பாடுகள் உள்ளன அவை சமமானவர்களுடன் தொடர்புகொள்வதற்கு பேசுகின்றன இவை பெரும்பாலும் நெட்வொர்க்கில் குவிந்துள்ளன நெட்வொர்க்கில் எப்போது பணிபுரிவோம் என்று அது கருதுகிறது ஒரு குறிப்பிட்ட தளத்தை உலவ முயற்சிக்கும்போது அல்லது சில நெட்வொர்க்கிங் கணினிகள் PC அல்லது மடிக்கணினியுடன் சில நெட்வொர்க்கிங் தொடர்பான செயல்பாடுகளைச் செய்யும்போது அடிக்கோடிட்டுக் காட்டும் பிசிக்கல் மீடியா அல்லது பிசிக்கல் தொடர்பு இருக்கிறது என்று கருதுகிறோம் இவை இரண்டு அம்சங்களாகும் மீண்டும் இலக்கியத்தில் பார்க்கும்போது அதைக் காண்போம் டேட்டா உருவாக்கப்படும் ஒரு ஆதாரம் உள்ளது ஒரு டிரான்ஸ்மிட்டராக இருக்க வேண்டும் பின்னர் ஒரு டிரான்ஸ்மிட்டர் ஒரு டிரான்ஸ்மிஷன் சிஸ்டங்களுக்கு எடுத்துச் செல்கிறது பின்னர் மறுமுனையில் ஒரு ரிசீவர் மற்றும் சரியான இலக்கு உள்ளது இதன் வழி சோர்ஸ் இருந்து டெஸ்டினேசன் வரை இருக்கும் அது ஃபுல் டியூப்லெக்ஸ் அல்லது இரு வழி தொடர்பு என்றால் சோர்ஸ் மூலமாக செயல்படும்போது ஒரு தொடர்பு பாதை இருக்க வேண்டும் பொதுவாக PC அல்லது லேப்டாப் போன்ற சோர்ஷாக இருக்கலாம் இது ஒரு டிரான்ஸ்மிட்டராக இருக்கலாம் இது சில சாதனங்கள் பிணையத்தின் பேக்போனாக கடத்த அனுமதிக்கிறது பின்னர் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம்ஸ் அது இன்டர்நெட்டாக இருக்கலாம் அல்லது அது ஒரு வகையான தகவல்தொடர்பு அமைப்பாக இருக்கக்கூடும் இது மிகவும் பிரபலமான தகவல் தொடர்பு அமைப்பு போன்றது எனவே தொலைதொடர்பு நெட்வொர்க்காக பேக்போனாக இருப்பது இன்டர்நெட் ஆகும் ஆகவே கணினியின் மறு பகுதியில் மோடம் தலைப்பிற்கு ஒன்று அல்லது இரண்டு ஸ்லைடுகள் வருவதைக் காண்போம் விஷயங்களை சரியாக தொடர்புகொள்வதற்கு சில வழிகள் உள்ளன இது ஒரு மொபைல் சாதனமாக இருக்கலாம் இந்த அமைப்புகள் இந்த குறிப்பிட்ட மொபைல் சாதனத்துடன் இணைக்கப்படுகின்றன பின்னர் இது தரவு நெட்வொர்க்கில் பேக்போனாக மாறுகிறது இந்த அமைப்பு கணினியில் RJ குறிப்பிட்ட ஈதர்நெட் கேபிள் இருக்க முடியும் இது சுவர் ஏற்றப்பட்ட சாக்கெட்டுடன் இணைக்கப்பட்டுள்ளது இது இரண்டு பிணையத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது ஒரு லேயர் இரண்டு சுவிட்ச் எங்கள் ஐ டி காரக்பூர் நெட்வொர்க் இறுதியாக சுவிட்சுகளின் வரிசைக்கு இணைகிறது அந்த குறிப்பிட்ட நெட்வொர்க்கிலிருந்து வெளியேற நுழைவாயிலுக்கு செல்கிறது அது தேவைப்பட்டால் அல்லது அது அதே சுவிட்ச் நெட்வொர்க்கில் இருந்தால் ஒரு லேயர் இரண்டு சுவிட்ச் வலதுபுறத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பது போல நெட்வொர்க் விஷயத்தை அனுமதிக்கும் சில சாதனங்கள் உள்ளன மேலும் தகவல்தொடர்பு பணியைப் பார்த்தால் பலவிதமான விஷயங்கள் உள்ளன அவற்றில் சில டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் பயன்பாடு இடைமுகம் அல்லது பயன்பாட்டைக் காட்டிலும் பட்டியலிடுகிறேன் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் பயன்பாடு நிச்சயமாக மற்றொரு அம்ச பரிமாற்றம் கணினி பயன்பாடு இடைமுகம் சமிக்ஞை உருவாக்கம் விஷயங்களை ஒத்திசைத்தல் நாங்கள் தொடர்பு கொண்டவுடன் சிங்க்கரனைசேஷன்க்கான ஒரு வழி இருக்க வேண்டும் ஒரு பரிமாற்ற மேலாண்மை உள்ளது அல்லது பரிமாறிக்கொள்ளும்போது மேலாண்மை விஷயங்களில் இருக்க வேண்டும் ஒரு தரவை அனுப்புவது போன்ற ஒப்புதல் மற்றும் விஷயத்தின் வகை பிழை கண்டறிதல் மற்றும் திருத்தும் வழிமுறைகள் பிழை இருந்தால் பிழையில் இருந்து எவ்வாறு மீள்வது அட்ரஷிங் மற்றும் ரூட்டிங் பாதை பாக்கெட்டுகளை எவ்வாறு பெறுவது ஒரு குறிப்பிட்ட தோல்வியுற்ற சூழ்நிலையிலிருந்து மீட்பு செய்தி வடிவமைத்தல் நேரடியாக செயல்பட முடியாத மற்றொரு அம்சங்கள் அந்த விஷயங்களை மறைக்க முடியாமல் போகலாம் ஆனால் குறைந்தபட்சம் இரண்டு சொற்பொழிவுகளையாவது நெட்வொர்க் பாதுகாப்பு அம்சத்தில் பேசுவோம் என்று திட்டமிட்டுள்ளோம் இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறி நெட்வொர்க் பாதுகாப்பின் வெவ்வேறு அம்சங்கள் என்ன பின்னர் விஷயங்களை கையாள ஒரு நெட்வொர்க் மேலாண்மை செயல்முறை உள்ளது இவை அதன் தரவு தொடர்பு அம்சங்களை நீங்கள் பார்க்கும்போது இது ஒரு தகவல்தொடர்பு பணியின் வெவ்வேறு அம்சங்கள் அல்லது கணினி தரவு தொடர்பு கூறுகளை சரியாகச் சொல்வது எனவே இரண்டு வகையான விஷயங்கள் உள்ளன ஒன்று லோக்கல் ஏரியா நெட்வொர்க் அல்லது லேன் லேன்களுக்கு முக்கியமாக பல ப்ரோட்டோக்காள்கள் உள்ளன லேனுக்கு ஒரு அடிப்படை கருத்தாய்வு இருப்பதைக் காண்போம் மற்றொரு வகை இணையத்துடன் இணைக்கப்பட்ட ஒரு WAN பரந்த பகுதி நெட்வொர்க் ஆகும் பொதுவாக இந்த லேன்கள் மிக அதிவேகமானவை கணினியின் மூலம் 1 Gbps இணைப்பு போன்றவற்றின் பெறுவது போல NIC கார்டு சரியான 100 Mbps என்பது மிகவும் பொதுவானது குறைபாடுள்ள விஷயங்கள் அல்லது விஷயங்களில் தொடர்புகொள்வது அதேசமயம் ரௌட்டர் இன் மறுபக்கத்தைப் பார்த்தால் 8 Gbps இணைப்புகளைப் பெறுவது மிகவும் விலை உயர்ந்தது 100 Mbps வரிசையின் பொருளைக் கூட பராமரிக்க மிகவும் விலை உயர்ந்தது அதனால் லேன் இணைப்பு மிக அதிகமாக உள்ளது இது நெட்வொர்க் ரௌட்டர் நிலை இணைப்பை விட மிக அதிகம் எனவே சோர்ஸ் டிரான்ஸ்மிட்டரையும் ஒன்றாகப் பார்த்தால் NIC அட்டை கணினியிலேயே அமர்ந்திருப்பது போன்ற ஆதாரங்களில் வைக்கிறோம் எனவே கடத்துதல் மற்றும் பொதுவாக தரவின் ஆதாரம் இரண்டும் ஒன்றாக இருக்கும் தரவு மூலத்தையும் டிரான்ஸ்மிட்டரையும் கொண்ட மூலத்தை வைத்திருப்பதை பொதுவாகக் காண்கிறோம் ரிசீவர் இருக்கும் இலக்கு உள்ளது மற்றும் தரவுக்கான இலக்கு சரியான ஒரு இடைநிலை விஷயம் பரவும் ஊடகம் மற்றும் ஒன்று அல்லது இரண்டு விரிவுரைகளில் இந்த ஒலிபரப்பு ஊடகத்திற்கான வேறுபட்ட கருத்தாய்வு என்ன என்பதைக் காணமுயற்சிக்கலாம் தகவல்தொடர்பு நெட்வொர்க் செயல்பாட்டுக்கு வரும்போது அது எங்கும் நிறைந்த ஒன்றாகும் இந்த டெலிபோன் நெட்வொர்க்கைப் பார்க்கிறது மாறாக அங்கே மட்டுமல்ல வெவ்வேறு தொலைத் தொடர்பு நிறுவனங்கள் அல்லது டெல்கோக்கள் உள்ளன அவை உங்கள் பகுதியில் சேவை செய்கின்றன அல்லது உங்கள் பகுதி மாநிலம் நாடு மற்றும் வகைகளில் சேவை செய்கின்றன இந்த தொலைதொடர்பு ஆபரேட்டர்கள் முதன்மையாக வாய்ஸ் கம்யூனிகேஷன்க்காக முதன்மையாகத் தொடங்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் இப்போது அவை தரவு வகைகளை ஸ்ட்ரீமிங் செய்வதற்கு பதிலாக தரவு தகவல்தொடர்புக்கான ஒரு காட்சியில் பட்டம் பெற்றன எனவே வாய்ஸ் தரவு மல்டிமீடியாவுடன் இயக்கம் சரியானது இந்த வகையான தகவல்தொடர்பு விஷயங்களில் சரியாக நடக்கிறது நிச்சயமாக இந்த விஷயங்களைப் பயன்படுத்தி ஒருவருக்கொருவர் பேசக்கூடிய சாதனங்கள் உள்ளன இந்த வித்தியாசமான டெல்கோக்கள் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ள முடியும் என்று உடனடியாக ஒரு விஷயம் நடைமுறைக்கு வருகிறது அதாவது வெவ்வேறு தொலைத் தொடர்பு நிறுவனங்களுக்கிடையில் இயங்கக்கூடிய தன்மை இருக்க வேண்டும் அல்லது மொபைல் சேவை அல்லது ஏதேனும் ஒரு வழி இருக்க வேண்டும் அவர்கள் ஒருவருக்கொருவர் எவ்வாறு தொடர்பு கொள்கிறார்கள் இது ஒரு முக்கியமான அம்சமாகும் இப்போது தரவு நெட்வொர்க் அல்லது தரவு தகவல்தொடர்பு பாரடைனை வேறு எங்காவது இந்த தொலைத் தொடர்பு மேகத்திற்குள் நுழைக்க முடிந்தால் குறைந்தபட்சம் அவர்களின் தரவு தகவல்தொடர்பு உரிமையை உறுதிப்படுத்த முடியும் இந்த வகையான ஒரு விஷயத்திற்கு செல்லும்போது அதன் மிகப்பெரிய உள்கட்டமைப்பு முதலீட்டை நடைமுறையில் இருக்கும் என்பதற்கான மிகப்பெரிய உள்கட்டமைப்பு முதலீடு நமக்கு என்ன தேவை அமைப்பு அல்லது நெட்வொர்க் அல்லது நிறுவன நெட்வொர்க்குடன் அருகிலுள்ள தொலைத் தொடர்பு மையத்துடன் அல்லது ஒரு நிறுவன உரிமையாக இருந்தால் அருகிலுள்ள பரிமாற்ற உரிமை என்று சொல்வது இந்த விஷயத்தில் சில இணைப்பு தேவைப்படுகிறது தனித்தனியாகப் பயன்படுத்தும்போது எனது பி எல் அல்லது ஏர்டெல் அல்லது வோடபோன் அல்லது ஏதேனும் ரிலையன்ஸ் முதலியன இணைப்புகள் உள்ளன எனில் எனது கணினியுடன் எனது நெட்வொர்க்குடன் தொடர்பு கொள்ள முடியும் எனக்குத் தேவையானது என்னவென்றால் கணினியுடன் நான் எவ்வாறு தொடர்புகொள்கிறேன் என்பது தொலைத் தொடர்பு வலையமைப்பாகும் அது கிடைத்ததும் எல்லோரும் இணைக்கப்பட்டிருக்கும் விஷயங்கள் சரியானவை நாம் விவாதிக்கும்போது இன்னொரு விஷயம் பொதுவாக தகவல்தொடர்பு பாதை அனலாக் வயர்ட் அல்லது வயர்லெஸ் ஆடியோ டோன் தகவல் ஒரு சமிக்ஞை அலைவீச்சு அதிர்வெண் கட்டம் அல்லது அனலாக் சிக்னல் மூலம் தெரிவிக்கப்படுகிறது எங்கள் கணினி முதன்மையாக டிஜிட்டல் 1 மற்றும் 0 கள் எனவே என்ன நடக்கிறது அனலாக் சிக்னலைப் புரிந்துகொள்ளும் ஒரு ஊடகத்தின் மூலம் தொடர்புகொள்வதற்கான 0 மற்றும் 1 தேவைகளின் வரிசையை அடிப்படையில் உருவாக்குகிறீர்கள் ஒரு டிஜிட்டல் சிக்னலை உருவாக்குகிறீர்கள் ஆனால் ஒரு அனலாக் சிக்னலை சரியாகப் புரிந்துகொள்ளும் ஊடகத்தின் மூலம் உந்தப்பட வேண்டும் முன்னர் எவ்வாறு தொடர்பு கொள்ள பயன்படுத்தப்பட்ட ஒரு வயர்ட்ஐ கவனியுங்கள் உங்களில் பலர் அதைப் பார்த்திருக்க மாட்டார்கள் எனவே லேண்ட்லைன் இருந்தது அது லேண்ட்லைன் தொலைபேசி கேபிள்கள் வழியாக உள்ளது இணைக்கப் பயன்படும் ஒரு சாதனம் உள்ளது மேலும் அந்த சாதனம் இந்த அமைப்பு அல்லது கணினியுடன் இணைகிறது தொடர்பு கொள்ளப் பழகும்போது இதைப் பயன்படுத்தி தொடர்பு கொள்கிறோம் எனவே இந்த சாதனம் பொதுவாக ஒரு மோடம் அல்லது ஒரு மாடுலேட்டர் மற்றும் டீமாடுலேட்டர் என்று கூறுகிறோம் ஒரு முனையில் உள்ள மோடம் என்பது பைனரி தொகுப்பைப் பெறுவதற்கான மாடுலேஷன் சமிக்ஞை செய்கிறது இது அனலாக்ஸைப் புரிந்துகொள்ளும் இந்த அனலாக் முதுகெலும்பால் அனலாக்ஸில் மாடுலேட் செய்யப்பட்டு பம்ப் செய்யப்படுகிறது இது சிக்னலின் மறுமுனைக்கு கொண்டு செல்லப்படுகிறது பின்னர் அது மீண்டும் மறுவடிவமைக்கப்பட்டு இறுதி அமைப்புக்கு தள்ளப்படுகிறது எனவே இரண்டு அமைப்புகளும் ஒருவருக்கொருவர் பிசிக்கல் லேயரில் பேசுகின்றன அவை ஒன்று பண்பேற்றம் என்று மற்றொன்று மறுபுறம் வலதுபுறமாக நீக்குதல் என்று தொடர்பு கொள்கின்றன இதனால் இரண்டு சொற்கள் ஒரு மோடம் என்று அழைக்கப்படுகின்றன ஒரு அனலாக் நெட்வொர்க் உள்ளது இது ஒரு தொலைபேசி அல்லது கிளவுட் வகையாக இருக்கலாம் மோடம் வழியாக டிஜிட்டல் சிக்னல் இந்த அனலாக் சென்று வலது பக்கம் செல்கிறது இந்த அனலாக் மற்றொரு முனையில் இருக்கும்போது கணினியில் இது வலதுபுறம் வேறு வழி இது மிகவும் பயனுள்ள சாதனம் மற்றும் அதை எளிதாக இணைக்க முடிந்தது உங்கள் அழைப்பு துண்டிக்கப்படுவதைப் போல வேறு பல தடைகள் இல்லை உங்கள் வசம் ஒரு மோடம் இருக்க வேண்டும் இது மீதமுள்ள பிணையத்துடன் இணைகிறது மறுபுறத்தில் தொடர்பு கொள்ளும் ஒருவர் மற்றொரு மோடம் வைத்திருக்கிறார் நாம் திறம்பட என்ன செய்கிறோம் எங்களிடம் ஒரு மோடம் மூலம் ஒரு அமைப்பு உள்ளது இது இந்த அடிப்படை நெட்வொர்க் மூலம் தொடர்புகொண்டு மீண்டும் ஒரு மோடம் மற்றும் ஒரு அடிப்படை கணினி உரிமை மற்றும் ஒரு கணினி அமைப்பு ஆகியவற்றை இங்கு தொடர்பு கொள்கிறது இந்த நெட்வொர்க் அல்லது டெல்காம் நெட்வொர்க்கை இரண்டு அமைப்புகளுடன் சரியாக தொடர்பு கொள்ள பயன்படுத்தலாம் எனவே மாடுலேட்டர் மற்றும் டீமாடுலேட்டர் அல்லது மோடம் ஆகியவற்றைப் பயன்படுத்தலாம் இப்போது மோடமைப் பார்த்தால் மோடம் டிஜிட்டல் கம்ப்யூட்டர் சிக்னலை அனலாக் சிக்னலுக்கு மொழிபெயர்க்கிறது அவை தொலைத் தொடர்பு நெட்வொர்க் அல்லது தொலைபேசி புரிந்துகொண்டுசெல்லவும் அதை இலக்குக்கு கொண்டு நேர்மாறாகவும் மற்றும் பழைய பழைய தொலைபேசி அமைப்புகள் அல்லது பானைகளை வைத்திருப்பது போன்றது எனவே என்ன தொலைபேசி சேவை ஒரு பானை உள்ளது பின்னர் இந்த மோடம் அனுமதிப்பது இந்த விஷயங்களை சரியாக தொடர்புகொள்வதுதான் எனவே தொடர்பு கொள்ளும் முறை இதுதான் பல அமைப்புகள் இருந்தால் நாம் பார்ப்பது மற்ற கணினியுடன் தொடர்பு கொள்ள வேண்டும் இங்கே ஒரு கொத்து அமைப்பு இருப்பதைப் போல இது தொடர்பு கொள்ள விரும்புகிறது இது மறுமுனையில் உள்ள சேவையகம் என்று கூறுகிறது இந்த சேவையகத்துடன் தொடர்பு கொள்ள விரும்பும் தரவுத்தள சேவையகம் பயன்பாட்டு சேவையகம் வெவ்வேறு வகையான வாடிக்கையாளர்கள் இருக்கலாம் அதற்காக என்ன தேவை விஷயங்களை சரியான முறையில் தொடர்புகொள்வதற்கு தனிப்பட்ட கோடுகள் தேவை எனவே மோடம் 1 மோடம் 2 மோடம் 3 மோடம் 4 மற்றும் தொலைதூரத்தை தொடர்புகொள்கிறேன் மற்றும் விஷயங்களுடன் தொடர்புகொள்கிறேன் அல்லது மூலத்திலிருந்து மற்றும் இலக்கிலிருந்து ஒரு வயர்ட் இணைப்பு என்றால் இணைக்க வயர்ட் வலைடன் தொடர்பு கொள்கிறதா என்று சொல்வது பல விஷயங்கள் இருந்தால் இப்போது இது ஒரு சிக்கலான செயல்முறையாக மாறும் மல்டிபிளெக்சர் அல்லது மல்டிபிளெக்சிங் எனப்படும் தகவல்தொடர்புகளில் ஒரு கருத்து உள்ளது அங்கு ஒரு ஒற்றை பிசிக்கல் பரிமாணத்தில் பல சமிக்ஞைகளை எடுத்துச் செல்ல அனுமதிக்கிறது எனவே இது மல்டிபிளெக்சிங் இவற்றைப் பார்த்தால் அடுத்தடுத்த சொற்பொழிவுகளில் நாம் விவாதிக்கக்கூடிய பல்வேறு வகையான விஷயங்கள் இருக்கலாம் அதாவது ஒன்று நேரம் பிரிவு மல்டிபிளெக்சிங் அல்லது TDM அதிர்வெண் பிரிவு மல்டிபிளெக்சிங் மற்றும் பல எனவே இவை பிரபலமான விஷயங்கள் மூலமாகவும் விஷயங்களின் வெவ்வேறு வகைகளைப் பார்ப்போம் இப்போது இந்த வெவ்வேறு அமைப்புகளால் உருவாக்கப்படும் வெவ்வேறு சமிக்ஞைகளைக் கொண்டிருக்கிறேன் பின்னர் இந்த விஷயங்களை மல்டிபிளெக்ஸ் செய்யும் மல்டிபிளெக்சர் உள்ளது பொதுவாக இது சமிக்ஞை விஷயங்கள் தொடர்பு கொள்ளப்படும்போது இவை பேஸ்பேண்ட் தகவல்தொடர்பு மூலமாகவே இருக்கின்றன அதேசமயம் இவை பிராட்பேண்ட் தொடர்பு மூலம் எனவே ஒரே நேரத்தில் பல சமிக்ஞைகளைச் சுமக்கக்கூடியதைப் பயன்படுத்துங்கள் ஒரு பேஸ்பேண்டில் இது ஒரு சமிக்ஞையை மட்டுமே கொண்டுள்ளது பல சிக்னல்கள் இருப்பதால் பிராட்பேண்ட் உள்ளது எனவே அவை சில தொழில்நுட்பத்தைப் பயன்படுத்தி மல்டிப்ளெக்ஸ் மற்றும் அவை பிராட்பேண்ட் சிக்னலுடன் தொடர்பு கொள்ளப்பட்டுள்ளன கடிதங்களைச் விரைவாகச் செய்வதற்கு சிறியதாக இருக்கும் ஆனாலும் பேஸ்பேண்ட் மற்றும் பிராட்பேண்ட் ஆகியவற்றை விரைவாகப் பார்க்கிறோம் பேஸ்பேண்ட் என்ன சொன்னது பேஸ்பேண்ட் டிரான்ஸ்மிஷன்கள் பொதுவாக ஒற்றை வயர்ட் வழியாக டிஜிட்டல் சிக்னலைப் பயன்படுத்துகின்றன அதாவது பரிமாற்றமே மின் துடிப்பு வடிவத்தை எடுக்கும் அல்லது விஷயத்தை ஒளிரச் செய்கிறது இது எந்த வகையான ஊடகமாக இருந்தாலும் பேஸ்பேண்ட் டிரான்ஸ்மிஷனில் பயன்படுத்தப்படும் டிஜிட்டல் சிக்னல் நெட்வொர்க்கின் முழு அலைவரிசையையும் ஆக்கிரமிக்கிறது நெட்வொர்க் மீடியாவிற்கு பேஸ்பேண்ட் மற்றும் ஒற்றை தரவு சமிக்ஞையாக வலதுபுறம் அனுப்பவும் எனவே பொதுவாக பேஸ்பேண்ட் மல்டிபிளக்சிங் என்பது டி பிராட்பேண்ட் விஷயத்தில் அனலாக் சிக்னலை ஆப்டிகல் மற்றும் மின்காந்த அலை வடிவத்தில் பல பரிமாற்ற அதிர்வெண்ணில் பயன்படுத்துகிறது இந்த சமிக்ஞைகள் கொண்டு செல்லப்படும் பல பரிமாற்ற அதிர்வெண்கள் அல்லது கேரியர்கள் என்னிடம் உள்ளன சமிக்ஞை அனுப்ப மற்றும் பெறப்பட்டதாக இருக்க பரிமாற்ற ஊடகத்தை இரண்டு சேனல்களாக பிரிக்க வேண்டும் எனக்கு ஒரு அனுப்புதல் பெறும் பாதை இருந்தால் அவை உண்மைதான் அவை இரண்டும் ஒற்றை கேபிளைப் பயன்படுத்தி தரவை அனுப்பவும் பெறவும் வேண்டுமானால் அந்த வகை ஒருவிதமான பொறிமுறையைக் கொண்டிருங்கள் Refer Time 2554 இருப்பினும் அனுப்புதல் மற்றும் பெறுதல் ஒரே நேரத்தில் அதே நேரத்தில் ஏற்படலாம் இரண்டு தனித்தனி கேபிள்களைப் பெறலாம் அல்லது ஒருவித நேரப் பிரிவு மல்டிபிளெக்சிங் செய்வதற்கான சில ஏற்பாடுகளைச் செய்யலாம் அங்கு பல விஷயங்களைப் பகிரலாம் ஒரு பிராட்பேண்டின் விஷயத்தில் மல்டிப்ளெக்ஸிங் நுட்பத்திற்காக பிராட்பேண்ட் அமைப்பால் பல சேனல்கள் உருவாக்கப்படுகின்றன இது அதிர்வெண் பிரிவு மல்டிபிளெக்சிங்கிற்கான சில அணுகுமுறையைப் பயன்படுத்துவதாக அறியப்படுகிறது அடுத்தடுத்த விரிவுரையில் அந்த விஷயங்களைப் பார்ப்போம் ஆரம்பகால தகவல்தொடர்பு பானைகள் உள்ளன மேலும் அது தொடர்பு கொள்ள முடியும் ஒரு கிளை அலுவலகம் அல்லது தலைமை காலாண்டு அல்லது ஒரு இடம் 1 மற்றும் இருப்பிடம் 2 உள்ளது அதில் சில மல்டிபிளெக்சர் உள்ளது பின்னர் ஒரு மல்டிபிளக்ஸ் இருந்தால் பழைய பழையவர்களுடன் தொடர்பு கொள்ளும் மோடம் தொலைபேசி சேவை Refer Time 2659 இது மற்ற மோடமுடன் தொடர்புகொள்கிறது அல்லது இது ஒரு முனையில் பண்பேற்றத்திற்கானது இது டெமோடூலேஷன் மற்றும் பின்னர் ஒரு மல்டிபிளெக்சிங் இருந்தால் எனவே ஒரு குறிப்புகள் உள்ளன மற்றும் சமிக்ஞைகள் சேவையக முடிவில் அல்லது மறு முனையில் உருவாகின்றன இப்போது பல மோடம் இணைப்புகள் உள்ளன அங்கு சொல்லும் மற்றும் இந்த விஷயங்களுடனும் அதன் பணிகள் சிறப்பாகச் செய்யக்கூடியவை அடையக்கூடிய வேகம் இரண்டாவதாக இல்லை மேலாண்மை முதலியனவும் சரியானதை சவால் செய்கின்றன வெவ்வேறு கட்டமைப்புகள் உள்ளன அவற்றை நிர்வகிப்பதற்கான வெவ்வேறு நெறிமுறைகள் மற்றும் சரியான வகைகள் உள்ளன இருப்பினும் நிறைய தரநிலைகள் ஏற்படும் இவை மூன்று இடங்களாகும் இவை மோடமுடன் தொடர்புகொள்கின்றன பின்னர் இது பழைய தொலைபேசி சேவைகள் அல்லது பானைகளின் கட்டமைப்பில் தொடர்பு கொள்ளப்படுகிறது பிசிக்கல் லேயர் கருத்தில் கொண்டால் விவாதித்தபடி உங்கள் NIC அல்லது நெட்வொர்க் இடைமுக அட்டை இந்த MAC லேயர் இரண்டையும் NIC வழங்குகிறது இது ஒரு RJ45 கேபிள் வழியாகவோ அல்லது வயர்லெஸ் மீடியா மூலமாகவோ அல்லது உங்கள் கோஆக்சியல் கேபிள் மூலமாகவோ இணைக்க ஒரு வழியை வழங்குகிறது இரண்டு அமைப்புகள் நான் செய்ய வேண்டியதை இரண்டு கணினிகளை இணைக்க என்னிடம் இரண்டு கணினிகள் உள்ளன என்று வைத்துக்கொள்வேன் நான் எவ்வாறு இணைப்பது ஒவ்வொரு வலப்பக்கத்திலும் என் சியை நிறுவி பின்னர் சரியானதை இணைக்கவா இரண்டு அமைப்புகளுடன் இணைக்க எனக்கு ஒரு கேபிள் இருக்க முடியும் ஏனென்றால் எனது நெட்வொர்க்கிங் இந்த இரண்டு அமைப்பையும் அடிப்படையாகக் கொண்டிருந்தால் அதைச் செய்ய எனக்கு எதுவும் தேவையில்லை ஆனால் அது எப்படி ஒரு கிராஸ்ஓவர் கேபிளைப் பயன்படுத்தி கிராஸ்ஓவர் என்றால் இந்த மூலத்தின் டிரான்ஸ் என்பது பிற விஷயங்களைப் பெறுதல் மற்றும் பொருளின் பெறும் கேபிளில் பி இன் டிரான்ஸ் ஆகும் அது விஷயத்திற்கு குறுக்கே உள்ளது இது ஒரு கிராஸ்ஓவர் கேபிள் அல்லது பிரபலமாக நாம் சொல்வது கிராஸ் கேபிள் என்று பொருள் எனவே இரண்டு அமைப்பு தொடர்பு கொள்ள முடியும் இந்த பிசிக்கல் இணைப்பு RJ45 கேபிள் மூலம் கேபிளை 100 மீட்டர் அல்லது 300 அடி வரை நீட்டிக்க முடியும் அவை விஷயங்களை முழுமையாகக் கட்டமைக்கின்றன ஆனால் உண்மையில் நாம் அந்த பாதையில் செல்ல முடியாமல் போகலாம் இது 100 ஐ விட சற்று குறைவாகும் மீட்டர் எனக் கருதப்படுகிறது இல்லையெனில் சமிக்ஞை சிதைவு அதைக் கையாள மிக அதிகமாக இருக்கும் அது அதிகமாக இருந்தால் ஒவ்வொரு ரிப்பீட்டரையும் சரியாக அழைக்க வேண்டும் எனவே சமிக்ஞையை சரியாக மீண்டும் உருவாக்கும் ஒரு ரிப்பீட்டர் அதனால் ஒரு ரிப்பீட்டர் தூரத்தை அதிகரிக்க பயன்படுத்தலாம் எனக்கு ரிப்பீட்டர் இருந்தால் மீண்டும் தூரம் அங்கேயே அதிகரிக்கும் எனவே ரிப்பீட்டர் சிக்னலை மீண்டும் உருவாக்குகிறது மேலும் ஹப் என்ற கருத்தை நாம் கவனிக்கிறோம் பல புள்ளிகள் இணைக்கப்பட வேண்டுமானால் எங்களுக்கு ஒரு மையம் அல்லது மல்டி போர்ட் உள்ளது அல்லது ஒரு மல்டி போர்ட் ரிப்பீட்டர் சரியானது எனவே இவை இங்கே பிணையத்தில் லேயர் 2 அல்லது உடல்வெளிப்பாட்டில் இருக்கும் சாதனங்கள் லேயர் ஒரு லேயர் இரண்டு சுவிட்ச் வைத்திருந்தால் வேறு எந்த அடுக்கையும் மையத்திற்கு பதிலாக நினைப்பார்கள் அதுவும் ஒரு சமிக்ஞை மீளுருவாக்கியாக செயல்படுகிறது மற்றும் இந்த பிசிக்கல் லேயர் இணைப்பைக் கொண்டுள்ளது எனவே மையத்திற்கு பதிலாக ஒரு லேயர் இரண்டு சுவிட்சைக் கொண்டிருக்கலாம் அல்லது ஒரு லேயர் 3 சுவிட்சைக் கொண்டிருக்கலாம் அல்லது நெட்வொர்க் லேயர் லெவல் ஆக்டிவ் ஆக்டிவேஷனுக்கான ரூட்டிங் உள்ளது எந்த மேல் அடுக்கிலும் அனைத்து கீழ் லேயர் நிகழ்வுகளும் உள்ளன முன்னர் விவாதித்த மற்றொரு விஷயங்கள் மீண்டும் குறிப்பிட அதை லேயர் 1 இல் பாருங்கள் அதே ஒளிபரப்பு மட்டத்தில் இருக்கிறேன் அல்லது அதே விஷயத்தில் அதே மோதல் களத்திலும் இருக்கிறேன் ஒரே மோதல் களத்தில் இருப்பதால் நிலையங்கள் தகவல்களைப் பரிமாற விரும்புகின்றன சமிக்ஞை வலதுபுறத்தில் மோதல் மற்றும் மறுபயன்பாடு இருக்கும் இது ஒரு நான்கு போர்ட் சுவிட்சாக கருதப்படுகிறது என்று வைத்துக்கொள்வோம் சில வாதங்களுக்கு 100 Mbps என்று சொல்லும் நான்கு துறைமுக மையம் இப்போது நான்கு அமைப்புகள் இணைக்கப்பட்டுள்ளன அவர்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் தொடர்பு கொள்கிறார்கள் சிக்னலின் மோதல் அல்லது மறுபயன்பாடு பெரிய அளவில் இருக்கும் அல்லது பயனுள்ள அலைவரிசை சரியாக உருவாகும் இது 100 Mbps இருந்தாலும் கூட ஒரு மோசமான சூழ்நிலையில் அல்லது திறம்பட 25 Mbps எனவே விஷயம் முழுவதும் வகுக்கப்படுகிறது மையமாக ஒட்டுமொத்த அலைவரிசை இறுதி வகை விஷயங்களின் துறைமுகங்களின் எண்ணிக்கையால் வகுக்கப்படுகிறது எனவே இது ஒரே மோதல் களத்தில் உள்ளது ஆனால் மறுபக்கம் என்னவென்றால் அதிக சாதனங்களில் அதிக செலவு அதிகரிக்கிறீர்கள் என்பது மையமாக இருப்பது சுவிட்ச் மையத்தை விட மிகவும் விலை உயர்ந்தது லேயர் 2 சுவிட்ச் ஒரு லேயர் 3 ரௌட்டர் லேயர் 2 சுவிட்சை விட விலை உயர்ந்தது மேலும் சில சிறிய நெட்வொர்க்குகளுக்கு அல்லது நெட்வொர்க் மற்றும் வகைகளை விரிவாக்குவதற்கு ஹப்ஸ் நல்லது ஆனால் அதைச் செய்வதற்கு அவ்வளவு திறமையாக இருக்காது ஆனால் அடிப்படை கருத்தில் ஒட்டுமொத்த செயல்திறனை உடனடியாகக் கண்டுபிடிப்பது அல்ல ஆனால் பிசிக்கல் மட்டத்தில் வலதுபுறத்தில் அமைப்புகளை எவ்வாறு இணைப்பது என்பதைப் பார்ப்போம் லேயர் 1 இன் அடுக்கிலும் அதன் அடுத்தடுத்த சொற்பொழிவிலும் அல்லது வேறு சில அம்சங்களைப் பார்ப்பது அல்லது இன்னும் சில நிகழ்வுகளைப் பார்ப்போம் மேலும் ஆழமாகச் செல்வோம் இந்த பிசிக்கல் லேயர் இன்னும் சில நிகழ்வுகள் மல்டிபிளெக்சிங் மற்றும் பலவற்றையும் உள்ளடக்கியது அவை எவ்வாறு செயல்படுகின்றன மற்றும் விஷயங்களை சரியாக வகைப்படுத்துகின்றன எனவே இது அடுத்தடுத்த விரிவுரைகளில் தொடருவோம்